இரண்டாவது வாரத்தின் இரண்டாவது தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் இதன் முந்தைய தொகுப்பில் தொழில் சார் சூழலில் ஹாப்டிக்ஸ்ன் பங்கினை பற்றி பார்த்தோம் பல்வேறு வகையான கை குலுக்குதல் பல்வேறு வகையான வாழ்த்து தெரிவித்தல் மற்றும் இவைகளில் உள்ள கலாச்சார வேறுபாடுகளை பார்த்தோம் இன்றைய தொகுப்பில் குறிப்பாக தொழில்சார் சூழலில் ஹாப்டிக்ஸ்ன் பங்கைப் பற்றி பார்க்கப்போகிறோம் நாம் மேலும் பன்முக கலாச்சார பின்னணியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் உறவுகளை மேம்படுத்தக்கூடிய தொடர்புடைய தொடு உணர்வுகளின் முக்கியத்துவத்தை ஆராயப் போகிறோம் நாம் மற்ற நபர்களை தொடும் பொழுது அங்கு தொழில்நுட்பத்தில் இடையூறு இருப்பதில்லை என்பதை பார்க்கிறோம் நாம் ஒரு நபரிடம் நெருக்கமாக சென்றால்தான் தொட்டு உறவாட முடியும் ஆகவே தொழிற்சார் சூழல்களில் ஒருவருக்கு ஒருவர் இடையே கடைபிடிக்கக் கூடிய இடைவெளி விஷயத்தில் வினாக்கள் எழுகின்றன ஆனால் தொடுதல் என்பது ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது அது தொழில்சார் பரிமாற்றத்தில் ஒரு பகுதியாகும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்தச் சூழலில் இந்தத் தொடுதல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தாமல் ஒருவருக்கு ஒருவர் இடையே உள்ள உறவு மேம்பட அது உதவி செய்கிறது என்று இருக்க வேண்டும் சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கண்ணியமான தொட்டு உறவாடும் பழக்கம் நமக்கு மற்றவர்களுடன் கருத்துக்கள் பரிமாற உதவுகின்றது மேலும் பேசுவதில் ஏற்படும் தயக்கத்தை கடந்து வருவதற்கு அது உதவுகிறது நாமும் அந்தக் குழுவில் உள்ளோம் என்ற உணர்வை நமக்கு கொடுக்கிறது சில சமயங்களில் நாம் முன்னங்கையில் செய்யக்கூடிய ஒரு தொடுதல் என்பது நம்முடைய முயற்சிகளெல்லாம் சரியான திசையில் எடுத்துச் செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் குறிப்பாக ஒருவருக்கு ஒருவர் செய்யக்கூடிய செய்தி பரிமாற்றத்தில் தொடு உணர்வின் பங்குகளை பார்க்கும்போது குறிப்பாக இரு கலாச்சாரங்களுக்கு இடையே ஏற்படும் சூழலில் மேலும் வேறுபட்ட பாலினத்திற்கு இடையே ஏற்படும் சூழலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அங்கு ஒரு குறிக்கப்படாத எல்லைகள் இருக்கும் அதனை நாம் மீறாமல் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் எந்தவிதமான நட்பு உறவாக இருந்தாலும் அல்லது எந்தவிதமான அலுவலகச் சூழலாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான தொடுதல் மக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தும் மேலும் அதே சமயத்தில் தொடு உணர்வு தவிர்க்கப்படும்போது தனித்து விடப்பட்டது போல உணர்வுகளை ஏற்படுத்தும் அது தொழில்சார் சூழலுக்கு ஏற்புடையதாக இருக்காது மனிதனின் தொடுதல் எப்பொழுதும் அனுபவத்தை ஆழப்படுத்த கூடியது நம்மை தொழில்சார் சூழலில் ஒரு நபர் தொடும்போது அது நமக்கு நேர்மறையான உணர்வுகளை பல சமயங்களில் கொடுக்கின்றன ஆனால் இதற்கு முந்தைய தொகுப்பில் கூறியதுபோல கலாச்சாரமும் அந்த நிறுவனத்தின் பழக்கங்களும் என்ன என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமானது நாம் இரு வேறு வகையான கலாச்சாரங்களை பற்றி பார்ப்போம் அது நெருங்கி தொட்டுப் பழகும் கலாச்சாரம் மற்றும் தொடாமல் உறவாடும் கலாச்சாரம் ஆகும் தொட்டு பழகும் கலாச்சாரத்தில் செய்திப் பரிமாற்றத்தின் போது மற்றவரை தொடுவது ஏற்புடையதாக கருதப்படுகிறது பழகும்போது மற்றவரிடம் நெருங்கிச் செல்வது நெருக்கமாக கண்ணை பார்த்து பேசுவது போன்றவைகள் இயல்பாக காணப்படுகின்றன இந்த மாதிரியான பழக்கமுள்ளவர்கள் உதாரணமாக மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் ஐரோப்பாவின் மெடிட்டரேனியன் பகுதியில் வசிக்க கூடியவர்கள் இவர்கள் தொடு உணர்வு மற்றும் முகர்தல் சம்பந்தப்பட்ட குறியீடுகளை நுணுக்கமாக அறியும் தன்மை உடையவர்கள் இதனுடன் ஒப்பிட்டுப் பார்க்கையில் தொடாமல் உறவாடும் கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் உதாரணமாக வடக்கு ஐரோப்பிய பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் ஆசியாவில் உள்ள பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் தொடுதல் வழக்கம் அதிகம் இல்லாதவர்கள் பேசும்பொழுது இடைவெளியை கடைபிடித்தும் கண் தொடர்பை சார்ந்து இவர்களுடைய செய்திப் பரிமாற்றம் இருக்கிறது தொடாமல் உறவாடும் கலாச்சாரத்தில் ஒருவரை ஒருவர் தொடாமல் வாழ்த்துக்களை பரிமாறகூடிய பலவகையான சமுதாய பழக்கங்கள் இருக்கின்றன இந்த வேறுபாடுகள் வேலை செய்யக்கூடிய பகுதிகளில் தொட்டு உறவாடும் பழக்கம் எந்தவிதமான குழப்பங்களுக்கு வழி வகுக்கும் என்பதை உணர்த்தும் மேலும் இந்த விஷயத்தில் நாம் விளக்கங்களை அது சார்ந்த இடங்களின் அடிப்படையில் வழங்க வேண்டும் அது கலாச்சாரம் மற்றும் அந்த நிறுவனங்களின் பழக்க வழக்கத்திற்கு ஏற்றார்போல் இருக்கும் உதாரணமாக அதிகமான நிறுவனங்கள் தொடாமல் பரிமாறும் பழக்கத்தை பின்பற்றக் கூடியதாக இருக்கும் அங்கு கண்ணியமாக கை குலுக்குதல் மட்டுமே இருக்கும் மற்ற நபர்களை தொடுதல் விஷயத்தில் விழிப்புணர்வுடன் இருந்து தவிர்க்க வேண்டும் தொடுதல் என்பதை சரியாக பயன்படுத்தினால் நேர்மறை எண்ணங்களையும் உறுதியான உறவுகளையும் சக பணியாளர்களிடையே ஏற்படுத்தக்கூடியது ஆனால் அது எதிர்மறையாக பயன்படுத்தும்போது நம்பிக்கையை இலக்க வைத்ததுடன் பல சிரமங்களை வழிவகுக்கிறது நம்மை மற்றொரு நபர் தொடும் பொழுது தொட்டு உறவாடும் கலாச்சாரம் மற்றும் தொடாமல் செய்தி பரிமாறும் கலாச்சாரம் இவைகளுக்கு இடையேயான கலாச்சார மாறுபாடுகளும் சூழல்களும் நம்முடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது தொடுவதினால் ஒருவர் மனம் புன்படுகிறதா இல்லையா என்பது பல காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது அது தனி நபருடைய மனநிலையை பொறுத்து அமையும் மேலும் அவர்களுடைய தொழில்சார் சூழலில் உள்ள பழக்கத்தின் அடிப்படையில் அமையும் உதாரணமாக பிரஞ்ச் மற்றும் இத்தாலிய மக்கள் தொட்டுப் பேசுவதை சௌகரியமாக நினைக்கின்றனர் இந்த மாதிரியான செய்திப் பரிமாற்றங்கள் அவர்களுக்கு சௌகரியத்தை கொடுக்கிறது என கருதுகின்றனர் ஆனால் இங்கிலாந்தைச் சேர்ந்தவர்கள் பொது இடங்களில் எவரும் அவர்களை தொடுவதை அசௌகரியமாக உணர்கின்றனர் அதுவும் குறிப்பாக விளையாட்டு திடல்கள் அதிகமான மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கக் கூடிய இடத்தில் தொட்டு பேசுவதை அவர்கள் தவிர்க்கின்றனர் தொட்டுப் பேசும் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் இந்திய சமூகமாக கருதப்படுகிறது இதில் பிரென்ச் இத்தாலி கிரேக்கம் ஸ்பெயின் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ரஷ்யாவும் அடங்கும் இருந்த பொழுதிலும் ரஷ்யமக்கள் தொடு உணர்வை சௌகரியமான தாக உணர்கின்றனர் ஆனால் கிழக்கத்திய நாட்டில் உள்ள மக்கள் வேறுவிதமான கலாச்சார மனப்பாங்கை கொண்டுள்ளனர் தொடு உணர்வு ஏற்றுக்கொள்ளப்படாத நாடுகளாக பல ஆசிய ஐரோப்பிய நாடுகள் உள்ளன அதில் ஜெர்மனி ஜப்பான் இங்கிலாந்து அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எஸ்டோனியா போர்ச்சுக்கல் வடக்கு ஐரோப்பிய நாடு மற்றும் ஸ்காண்டிநேவியா அடங்கும் மேலும் சில நாடுகள் மேற்கத்திய கல்வி முறையை பின்பற்றுவதனால் இந்த தொடு உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தன்னுடைய நிலைப்பாடுகளை மெதுவாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன தொட்டு உறவாடும் கலாச்சாரம் மற்றும் தொடாமல் செய்தி பரிமாற கூடிய கலாச்சாரம் பற்றிய நமது புரிதல்கள் மூலமாக நாம் அறிவது என்னவென்றால் கிழக்கத்திய நாடுகளில் மற்றும் கிழக்கத்திய கலாச்சாரத்துடன் ஒப்பிட்டுப் பார்க்கையில் மேற்கத்திய கலாச்சாரத்தில் தொட்டி உறவாடுதல் என்பது குறைவாகவே காணப்படுகிறது என்பதாகும் பொது இடங்களில் தொட்டு உறவாடும் கலாச்சாரம் இல்லாதபடியால் தொடுதல் நடைபெற்றால் அது முக்கியத்துவம் ஆகிறது தொடாமல் செய்தி பரிமாற கூடிய கலாச்சாரத்தில் மேனேஜர் தனக்கு கீழ் பணிபுரிபவர் உடைய தோள்களை தட்டிக் கொடுத்தால் அதனை அவர்கள் என்றும் மறக்க மாட்டார் பல்வேறு கலாச்சாரம் என்ற குடையின் கீழ் இதனை கொண்டுவரும் போது அவற்றுக்குள் வேறுபாடுகள் இருப்பதை பார்க்க முடிகிறது உதாரணமாக ஐரோப்பாவை எடுத்துக் கொள்வோம் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றுக்கொன்று வேறுபாடுகளுடன் காணப்படுகின்றன நாம் ஏற்கனவே இங்கிலாந்து மக்களின் சூழ்நிலைகளை பற்றி பார்த்தோம் அவர்கள் தொடு உணர்ச்சியை விரும்புவதில்லை இங்கிலாந்தில் கார்ப்பரேட்டுகள் மிகவும் குறைந்த அளவில் தொடு உணர்ச்சிகளுக்கு அனுமதி அளிக்கின்றனர் இங்கிலாந்து சமுதாயத்தில் தொடுதல் என்பது விளையாட்டு திடலில் வெற்றியை கொண்டாடும் போது கோல் எடுக்கும்போது விளையாட்டு வீரர்கள் இடையே தொழுதல் என்பது அனுமதிக்கப்படுகிறது ஆனால் ஒரு டிரெஸ்ஸிங் ரூமில் அனுமதிக்கப்படவில்லை ஆலன் பீஸ் என்பவர் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து விளையாட்டு வீரர்கள் அழுத்தமாக கட்டித் கழுவும் பழக்கம் தென்அமெரிக்கா மற்றும் கான்டினென்டல் தேசிய விளையாட்டு வீரர்களிடமிருந்து கற்றுக் கொண்டதாகக் கூறுகிறார் இந்த நாடுகளில் விளையாட்டு வீரர்கள் ஒரு கோள் எடுத்த பிறகு மற்ற வீரர்களை கட்டி அணைப்பதும் முத்தமிடுவதும் பழக்கமாகக் கொண்டுள்ளனர் இதே நெருக்கமான உணர்வுகளை ட்ரெஸ்ஸிங் ரூமிலும் கடைபிடிக்கின்றனர் நாம் பிரான்ஸ் மற்றும் இத்தாலிய நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடத்தையைப் பற்றி பார்த்தோம் அதைப்போல லத்தின் அமெரிக்க நாடுகளில் ஆண்கள் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவுவது அவர்கள் கைகளை பிடிப்பதும் அவள் தோள்களில் கைகளை போடுவதும் இதைப்போலவே மத்திய கிழக்கு நாடுகளிலும் லத்தீன்அமெரிக்க நாடுகளிலும் மேலும் தெற்கு ஐரோப்பிய நாடுகளிலும் ஒருவருக்கு ஒருவர் செய்தி பரிமாறும்போது அதிகப்படியான தொட்டு உறவாடுவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாக இருக்கிறது சில சமயங்களில் அது பல்வேறு கலாச்சாரத்தை சார்ந்த மக்களிடையே குழப்பங்களையும் ஏற்படுத்துகிறது உதாரணமாக கலாச்சார மாறுபாடுகள் அறியாத ஆங்கிலேயர் லத்தீன் அமெரிக்க பணியாளர்களிடம் அல்லது அந்த குழுவினரிடம் கலந்துரையாடலின் போது லத்தின் அமெரிக்க நண்பர்களுடைய அதிகப்படியான தொட்டு உறவாடும் பழக்கத்தினால் சிரமப்படுகிறார் அதனை அவர் கூட்டமாக இருப்பதாக தொந்தரவாக இருப்பதாக மேலும் அச்சுறுத்தலாக இருப்பதாக உணர்கிறார் அதைப்போலவே லத்தீன் அமெரிக்க நண்பர் இங்கிலாந்து நண்பரிடம் தொட்டு உறவாடும் பழக்கம் இல்லாததை விருப்பமில்லாத விரோதமான மேலும் திமிர் பிடித்த மனப்பாங்கு என அதைப் பார்க்கிறார் தொடு உணர்வு ஏற்கப்பட்ட விஷயமா இல்லையா எந்த அளவுக்கு தொடு உணர்வு ஏற்படுகிறது என்பதெல்லாம் சமுதாய மற்றும் கலாச்சார மாறுபாடுகளின் அடிப்படையில் அமைகிறது வடக்கு ஐரோப்பிய கலாச்சாரம் மற்றும் அதன் கிழக்குப் பகுதியில் காணப்படக்கூடிய கலாச்சாரங்கள் தொடாமல் செய்தி பரிமாற கூடிய கலாச்சாரமாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது இதில் நாம் எவரையும் அறியாமல் லேசாக தொட்டுவிட்டால் கூட மன்னிப்பு கேட்கக் கூடிய அவசியம் உள்ளது மனிதர்களிடையே தொடுதல் சர்வதேச அளவில் எப்படி குழப்பங்களை ஏற்படுத்தும் என்பதற்கு 2009 ஆம் ஆண்டில் தலைப்புச் செய்தியாக வந்த இந்த சுவாரசியமான சம்பவத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம் அமெரிக்க நாட்டின் முதல் பெண்மணி மைக்கேல் ஒபாமா இங்கிலாந்தில் தனது வருகையின்போது அரச குடும்பங்களில் நெறிமுறைகளை மீறி இளவரசி கட்டி அணைத்தார் இது இங்கிலாந்து நாட்டின் அரச குடும்ப விதிமுறைகளுக்கு எதிரானது எனவே இது பத்திரிக்கைகளில் தலைப்புச் செய்தியாக வெளியானது எனவே பல்வேறு நாடுகளுக்கிடையே அதன் கலாச்சார இயல்பை பொறுத்து எப்படி தொட வேண்டும் எங்கு தொட வேண்டும் எவ்வளவு தொட வேண்டும் என்ற விஷயங்கள் தீர்மானிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது உதாரணமாக அரேபிய நாடுகளில் ஒருவருக்கு ஒருவர் கை பிடித்துக் கொள்வது சௌகரியமாக உணரப்படுகிறது ஆனால் பொது இடங்களில் இரு பாலினங்கள் இடையில் முத்தமிடும் பழக்கத்திற்கு தடைவிதிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து மற்றும் இந்த லோஸ் நாடுகளில் எவருடைய தலைகளையும் தொடுதல் மறுக்கப்படுகிறது குறிப்பாக சிறுகுழந்தைகளின் தலைகளில் கைகளை வைப்பது அமங்கலமான செயலாக கருதப்படுகிறது தென்கொரியாவில் பெரியவர்கள் சிறியவர்களை குறிப்பாக கூட்டம் மிகு இடங்களில் கடந்து செல்ல உதவுவதற்கு தொடுவது அனுமதிக்கப்படுகிறது அதேபோல சிறியவர்களும் பெரியவர்களுக்கு உதவலாம் இந்த கலாச்சார மாறுபாடுகள் சர்வதேச சூழலிலும் வெளிப்படுகிறது நாம் முன்னர் குறிப்பிட்டது போல அமெரிக்காவின் முதல் பெண்மணியான மைக்கேல் ஒபாமா ராணியை கட்டி அணைத்தது உலக அளவில் தலைப்புச் செய்திகளுக்கு வந்ததுபோல இந்த புகைப்படத்தில் பாகிஸ்தான் ஆளுநர் திரு ஆசிப் அலி சர்தாரி ஈரான் நாட்டு ஆளுநர் திரு முஹம்மத் அகமதிநிஜாத் கைகளைப் பிடித்துக் கொண்டிருப்பதாக பார்க்கிறோம் ஆனால் இங்கு இது ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தக்கூடிய மரியாதையாக பார்க்க முடிகிறது ஏனென்றால் இந்த முறை இரு கலாச்சாரத்திற்கும் பொதுவானது ஆனால் இதே மாதிரியான மரியாதையை அமெரிக்க அல்லது இங்கிலாந்து நாட்டினர் இடையே உறவாடும் போது எதிர்பார்க்க முடியாது எனவே இந்த வகையான கலாச்சார மாற்றங்கள் குறிப்பாக ஒருவருக்கொருவர் இடையே இடைவெளி விடுவதிலும் கண் தொடர்பிலும் தொடு உணர்விலும் மாறுபாடுகளுடன் காணப்படுகிறது அந்த வழக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றால் அது அவமானமாகக் கருதப்படுகிறது பல்வேறு மேற்கத்திய நாடுகளில் சில வகையான தொடுதல்கள் அனுமதிக்கப்பட்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக கை குலுக்கும் பழக்கம் அதே சமயத்தில் சில பாரம்பரிய இடங்களில் இது இன்றும் தவிர்க்கப்படுவது நம்மால் பார்க்க முடிகிறது ஜப்பான் மற்றும் சைன சமூகம் பசிக்கும் இடங்களில் உள்ள சமுதாய கட்டுப்பாடுகளை சொல்லிலா பரிமாற்றத்தை ஆராய்ந்தவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் ஜப்பான் நாட்டு மbக்கள் அந்நியர்கள் தொடுவதை அனுமதிப்பதில்லை உடலைத் தொடுவதை ஜப்பான் கலாச்சாரத்தில் கண்ணியமற்ற செயலாக நினைக்கின்றனர் ஆகையால் அவர்கள் முத்தமிடுவதை கட்டி தழுவுவதை மற்றும் நெருக்கமாக கை கொடுப்பதை தவிர்க்கிறார்கள் அவருடைய கலாச்சாரம் ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்தி கொள்வது தலைகளை தாழ்த்திக் கொள்வதின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் தலையை லேசாகவும் அந்தஸ்தில் குறைந்தவர்கள் தலைகளை அதிகமாகவும் பார்த்துக் கொள்கின்றன இதே போன்று தான் சைனாவிலும் காணப்படுகிறது சைனீஸ் மக்களும் தங்களை அந்நியர்கள் தொடுவதை விரும்புவதில்லை குறிப்பாக சைனீஸ் அதிகமாக வாழக்கூடிய பாரம்பரிய இடங்களில் சைனாவின் பழக்கவழக்கத்தில் அறிமுகம் செய்யும்போது தலையை மெதுவாக அசைத்தது வழக்கமாக உள்ளது தொடுதலுக்கு அனுமதி இல்லை ஜப்பான் மற்றும் சைனாவின் மக்கள் மேற்கத்திய கலாச்சார பின்னணியில் இருக்கும் வணிக இடங்களில் நெருக்கமாக உறவாடும் சூழலிலும் இதனை பின்பற்றுவதை பார்க்க முடிகிறது இந்த வீடியோ காட்சி அலுவலகங்களில் தொடுஉணர்வுகளின் பயன்பாடுகளை வெளிப்படுகிறது தொழில் சூழலில் தொடுதல் மூலமாக உறவுகள் விரைவாக அங்கீகரிக்கப் படுகின்றன கை குலுக்குதல் பற்றிய படிப்பில் கை குலுக்குதல் மூலமாக மக்கள் இருமடங்கு ஒருவரை ஞாபகத்தில் வைத்திருக்க முடியும் என்பதைப் பார்த்தோம் இந்த சமயத்தில் சிமெண் பிரானர் Simon J Bronner என்பவருடைய சுவாரசியமாக கட்டுரையை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் சிமெண் பிரானர் எழுதிய The Haptic Experience of Culture என்ற கட்டுரையிலிருந்து குறிப்பிடுகிறேன் " நம்முடைய அன்றாட வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய அடிப்படையான தொடு உணர்வுகள் கலாச்சார கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைகிறது ஆனால் அதில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும்" தன்னுடைய விவாதத்தின்போது அவர் குறிப்பிட்ட விளையாட்டு நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார் அது 1981ல் இந்தியானா பல்கலைக்கழகம் மத்திய கிழக்கு மண்டலத்திற்கான சாம்பியன்ஷிப்பை கைப்பற்றிய நிகழ்ச்சியாகும் அது தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது பார்வையாளர்கள் பார்க்கும் பொழுது விளையாட்டு வீரர்கள் சம்பிரதாய ரீதியாக கூடைப்பந்து வலை துண்டை கையில் பிடித்து வைத்திருந்தனர் இது வெற்றியை குறிப்பதாகும் தொடு உணர்வு பற்றிய அவருடைய கருத்தில் ஒருவரை ஒருவர் தொடுவது மட்டுமல்லாமல் ஒரு பொருளை தொடுவது கூட அடங்கும் என்று கூறுகிறார் அது நமக்கும் அந்தப் பொருளுக்கும் இடையே உள்ள உணர்வு பரிமாற்றங்களை வெளிப்படுத்தும் என்கிறார் பாரம்பரிய உரிமைகளின் முக்கியத்துவம் தனி நபருடைய உணர்தல் அனுபவத்தின் அடிப்படையில் உள்ளது என அவர் கூறுகிறார் மேலும் இதன் அடிப்படையில் தான் அந்த குறியீட்டு பொருட்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலும் எவ்வாறு அமைகிறது என்பது உள்ளது என்கிறார் நம்முடைய அன்றாட வாழ்வில் அவ்வாறான தொடு உணர்வின் அடிப்படையில் அமையும் பொருட்களின் முக்கிய அம்சங்களை சுருக்கமாகக் கூறுகிறார் அவள் மேலும் கொடு உணர்ச்சிகளின் தாக்குதல் வார்த்தைகள் மற்றும் மொழி பயன்பாடுகளில் இருப்பதை விளக்குகிறார் ஏராளமான சொற்றொடர்கள் மற்றும் சொலவடைகள் தொடு உணர்ச்சி தொடர்பாக இருப்பதை பார்க்கிறான் உதாரணமாக we hold on to an idea we handle a problem we put a finger on something we tend to touch all bases we try our hand maybe at new recipes போன்றவைகளாகும் Simon Bronner என்பவர் இவ்வாறான தொடு உணர்வு சம்பந்தப்பட்ட உருவங்கள் நமக்கு உண்மையும்தெளிவான பார்வையை கொடுப்பதாக சொல்கிறார் நாம் கேட்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்பிவிட முடியாது நாம் தொடுதல் மூலம் அதைப்பற்றிய மேலும் படிப்பினையை பெறுகிறோம் நாம் எதையாவது தொடுவதன் மூலம் நம்முடைய கையினால் சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது அதனடிப்படையில் நம்முடைய விளக்கங்களும் அமைகின்றன இது நாம் காதுகளால் கேட்கக் கூடிய பல விளக்கங்களை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் உலகிலுள்ள எல்லா மொழிகளிலும் அன்றாட வாழ்க்கை பற்றிய சொலவடைகள் தொடு உணர்ச்சி தொடர்புடையதாக நம்மால் பார்க்க முடிகிறது பல்வேறு வகையான மன அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் நாம் பயன்படுத்தக்கூடிய சொலவடைகள் சுவாரசியமானது நாம் பதற்றம் மிகுந்த சூழ்நிலை சந்திக்க நேரும் பொழுது கிடைக்கும் பொருளை முழுவதும் விரல்களின் மொழிகளை பார்க்கும்போதும் தொடு உணர்வை பற்றி மேலும் விவாதிப்போம் உலக அனுபவத்தில் தொடு உணர்வுகளின் குறியீடுகள் குறிப்பிடத்தக்க அர்த்தங்களை கொடுக்கிறது மனிதர்களிடையே தொடுதல் என்பது சில சூழல்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது நம்முடைய தொழில் சார் சூழலிலும் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஆனால் அவைகள் சில மாற்றங்களுடன் பயன்படுத்த வேண்டும் தொடும்போது அல்லது அதை பற்றிய விளக்கங்கள் கூறுவதற்கு முயலும்போது அதில் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் filters ஐ நாம் பயன்படுத்த வேண்டும் நாம் தொடுதலின் நிலைகளை மேற்கோள் காட்டினோம் மேலும் அதற்கு பல்வேறு கலாச்சார மாறுபாடுகள் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம் அமெரிக்காவில் மற்றும் வடக்கு ஐரோப்பாவில் தொடுதல் என்பது சமூக அந்தஸ்துக்கு தொடர்புடையது மேலும் அந்தஸ்து தொடர்பான ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன அந்தஸ்தின் உயர்ந்தவர் அல்லது வயதில் மூத்தவர் அந்தஸ்தில் குறைந்தவரை அல்லது வயதில் சிறிய வரை எளிதாக தொட முடியும் ஆனால் சிறியவர் அல்லது அந்தஸ்தில் குறைந்தவர் பெரியவரை அல்லது அந்தஸ்தில் கூடியவரை தொடுதலை முன்னெடுக்க முடியாது ஒரு கம்பெனியில் பிரசிடெண்ட்ஆல் அங்கு பணிபுரிபவரை தொட முடியும் ஆனால் அந்த பணியாளரின் ஆல் பிரசிடெண்ட்டை தொடமுடியாது சமநிலையை வகிப்பவர் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தொடுதல் நடத்தைகளுக்கு உட்பட்டு ஒருவரை ஒருவர் தொட்டுக் கொள்ளலாம் சிம்பிள் நாம் பல்வேறு நிறுவனங்களில் காணப்படக்கூடிய கலாச்சார மாறுபாடுகளை பார்த்தோம் தொடுஉணர்வு விஷயத்தை பொருத்தமட்டில் வெற்றுப் பாலினத் இடையைத் தொடும் பொழுது எந்த பகுதியை தொட வேண்டும் என்பதனை எந்த பால் இனத்தவரை தொடுகிறோம் என்பதன் அடிப்படையில் அமைகிறது நான் பிரிந்தா மேஜர் எழுதிய சுவாரசியமான கட்டுரையை குறிப்பிட விரும்புகிறேன் அது 2012 ஆண்டு Gender Patterns in Touching Behavior என்ற தலைப்பில் வெளியானது பிரிந்தா மேஜர் உடைய கண்டுபிடிப்பு இன்றைய சூழலுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது பல நிலையான தொடு உணர்வு சம்பந்தப்பட்ட மாதிரிகள் அவருடைய ஆராய்ச்சி மூலம் உருவாக்கியது மேலும் அவர் கூறுவது இளம் வயதில் ஆண் குழந்தைகளைவிட பெண் குழந்தைகள் அதிகமாக தொட படுகிறார்கள் ஏனென்றால் அது சமுதாய நியதியாக இருக்கிறது தொடுதல் நடவடிக்கைகளில் பாலின வேறுபாடுகள் சமுதாயத்தின் ஒரே மாதிரியான செயல்பாடுகளுடன் தொடர்புடையது சமுதாயத்தின் செயல்பாடுகளுடன் இணைந்து காணப்படுகிறது இது பெண்களை உணர்வு ரீதியாக ஆண்களை சார்ந்து இருக்குமாறு அமைக்கப்பட்டிருக்கிறது அவர்களை செயல்படவிடாமல் மௌனமாக இருக்க வைக்கிறது இந்தவிதமான stereotypes நடத்தைகள் என்பன ஆண்கள் மட்டும் கட்டுப்படுத்த கூடியதல்ல பெண்களும் அதற்கு ஏற்றார் போல ஒத்துழைக்கிறார்கள் நம்முடைய நடத்தை இவ்வகையான stereotypes வழிகாட்டுதலின்படி நடத்தப்படும்போது நம்முடைய செயல்பாடுகள் தடைபடுகின்றன ஆனால் இது நம்மை மேலும் மற்ற மக்களின் நேர்மறையான அக்கறைகளை ஏற்றுக் கொள்ள அனுமதிப்பதில்லை அது என்னுடைய செயல்பாட்டுக்கு மட்டும் கட்டுப்பாட்டு ஏற்படுத்துவதில்லை ஆனால் என்னுடைய செயல்பாட்டில் சில தடைகளை ஏற்படுத்துகிறது மாறுபட்டு பாலினத்தை சேர்ந்த குழுவின் உறுப்பினர் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சமுதாயத்தில் பெரும்பாலான வழக்கமாக உள்ள விஷயம் ஆண்கள் செயல்பாடுகளில் தன்முனைப்புடன் இருப்பதையும் பெண்களின் செயல்பாடுகள் பதில் நடத்தை ஆக காணப்படுகிறது இது ஆண் பெண் இரு பாலினர் இடையே காணப்படக்கூடிய மற்ற நடத்தை வேறுபாடுகளில் பார்க்கலாம் உதாரணமாக ஏஜென்சிஸ் மற்றும் சமூகம் மறைமுக செயல்பாடு மற்றும் வெளிப்படையான செயல்பாடு அந்தஸ்தை வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடு மற்றும் சாதாரண செயல்பாடு இவர்களில் ஆண்கள் செயல் திறன் மிக்கவர்களாகவும் பெண்கள் செயல் திறன்கள் வெளிப்படுத்தாமல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது ஆகையால் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெண்கள் விஷயத்தில் தொடுதல் என்பது அதே போல தயக்கங்கள் நிறைந்ததாக இருக்கிறது சமீப காலங்களில் தான் பெண்கள் உயர் பதவிகளை வகிக்கிறார்கள் அவர்களுக்கு ரோல் மாடலாக அவர்களுக்கு முன்னால் எவருமில்லை ஆகையால் அவர்கள் தங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஆண்களிடம் தொட்டு உறவாடும் விஷயத்தில் தங்களுடைய தொடுதல் ஆதிக்கத்தை செலுத்துவதாக இருக்குமோ அல்லது உதவுவதாக இருக்குமா என்ற குழப்பத்தில் இருக்கின்றனர் சில சமயங்களில் அது அவர்களுடைய பலவீனமாக அல்லது வேற்று இனத்தவரிடையே இருக்கக்கூடிய உல்லாச பழக்கமாக தவறாக சித்தரிக்கப்படும் இந்த வீடியோ தொடுதல் சரியாக உள்ளதா இல்லையா என்பதை சுவாரசியமாக எடுத்துக்காட்டுகிறது தொடுதலை அடிக்கடி பயன்படுத்துவதன் மூலம் நம்முடைய பேச்சின் தாக்கத்தை மற்றவர்களிடம் அதிகரிக்க முடியும் இந்த விஷயத்தில் எது ஏற்புடைய தொடுதல் என்பதைப் நாம் பொது அறிவை பயன்படுத்தி இங்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் தொடுதலை மென்மையாகவும் குறுகிய கால அளவில் இருப்பதாகவும் வைத்துக் கொள்வது நேர்மறையான சொல்லிலா பரிமாற்ற குறியீடாக பார்க்கப்படுகிறது கைகளை தொடுதல் முன்னங்கையில் தொடுதல் முதுகு பகுதியை தொடுதல் வரையறைகளுக்கு உட்பட்டது வெற்றுத் தோள்கள் தொடுதல் உடைகளின் மீது கை வைப்பது போன்றவற்றில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது தொழில்சார் பரிமாற்றமாக கருதப்படமாட்டாது அது தனிப்பட்ட விஷயமாக கருதப்படுகிறது மற்றவர்கள் உதவி கூறும் போது மட்டுமே அவ்வாறு செய்ய வேண்டும் ஆராய்ச்சிகள் 140 வினாடிகளுக்கும் குறைவான தொடுதல் நமக்கு உதவிகரமாக இருக்கும் என கூறுகிறது இறுதியாக தொடுதல் மூலம் தொடர்பு பரிமாற்றத்திற்கு உதாரணமாக கேட்பவர் உடைய முன்னங்கையை தொடுவதன் மூலம் நாம் சொல்ல வரக்கூடிய விஷயத்திற்கு அழுத்தத்தை கொடுக்க முடியும் தொடுதல் என்பது ஆழ் மனத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்த கூடியது என்பது உறுதியாக நம்பப்படுகிறது நிறுவன கலாச்சாரங்களில் தொடுதல் என்பது எந்த அளவுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தொடுதல் எவ்வாறு நேர்மறையான அல்லது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை அறிவது அவசியமானது இந்த கலந்துரையாடல்களில் அடிப்படையில் பணியிடங்களில் தொடு உணர்வு என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்மால் உணர முடிகிறது தொடுதல் என்பது செய்திப் பரிமாற்றத்தில் குழப்பங்கள் நிறைந்த விஷயமாக இருப்பதால் பணியிடங்களில் தொடுதல் பற்றிய ஆய்வு சவாலாக உள்ளது தொடுதல் பற்றிய விவாதம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பணிபுரியும் இடங்களில் விளங்குகிறது மேனேஜர்கள் தங்களுடைய கீழே பணிபுரிபவர்களை தொடுதல் மூலம் வதை செய்து விடுமோ என்கின்ற ஐயம் ஏற்படுகிறது ஆகையால் பல நிறுவனங்கள் பணியிடங்களில் இவ்வாறான ஐயங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல்களில் தொட்டு உறவாடும் பழக்கம் தடைசெய்யப்பட்டுள்ளது சில வகையான தொடுதல்கள் பணியிடங்களில் ஏற்புடையதாக இருக்கும் என்பது நமக்குத் தெரியும் உதாரணமாக தோள்களில் தட்டிக்கொடுத்து ஊக்குவிப்பது கை கொடுப்பது ஆனால் அதே சமயத்தில் சில வகையான தொடுதல்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அது தொழிலுக்கு உகந்ததாக இருக்காது அது குற்றமாக இருக்கும் ஆராய்ச்சிகள் இவ்வாறான இரு விதமான விளைவுகளை ஏற்படுத்துவதை விளக்குகிறது ஆராய்ச்சிகள் பணிபுரியும் இடங்களில் தொடுதல் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை வெளிப்படுத்துகின்றன இது குறிப்பாக புல்லர் மற்றும் பல ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் மூலம் மேனேஜர்கள் பணிபுரியும் ஆட்களிடம் தாக்கத்தை உருவாக்குவதற்காக தொடுதல் எவ்வாறு துணைபுரிகிறது என்பதை வெளிப்படுகிறது சுதா இந்த ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்புகளில் தொடுதல் யுத்திகளை அடிக்கடி பயன்படுத்துகிற மேனேஜர்கள் சமூக ரீதியாக சிறப்பாக செயல்படுவதாக கண்டறியப்படுகிறது கீழே பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் உரிய விருப்பம் ஒருவருக்கொருவர் இடையே ஏற்படும் தாக்கம் மற்றும் மேலதிகாரிகளின் உதவி என்ற விஷயத்தில் அதே சமயத்தில் நிறைய ஆராய்ச்சிகளின் உதாரணங்கள் தொடுதல் எவ்வாறு எதிர்மறையான தாக்கத்தை பணியாளர்களிடம் ஏற்படுத்துகிறது என்பதையும் வெளிப்படுத்துகிறது இந்நாட்களில் தொடுதல் என்பது மனிதர்கள் சம்பந்தப்பட்டதாக மட்டுமல்ல அது தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்டதாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது தொடு உணர்வு என்கின்ற சொல் அறிவியல் உளவியல் மற்றும் பொருளியல் கோணத்தில் பார்க்கப்படுகிறது Srinivasan எழுதிய ஒரு சுவாரசியமான கட்டுரையை குறிப்பிட விரும்புகிறேன் அதில் அவர் பல்வேறு வகையான துறைகளில் இதன் பயன்பாடுகளை குறிப்பாக பொருள்களை வடிவமைப்பதிலும் மறுவாழ்வுக்கான சீர் அமைப்பிலும் பயன்படுத்தப்படுவதை கூறுகிறார் அவர் மேலும் மூன்று வகையான தொடு உணர்வுகளைப் பற்றி கூறுகிறார் தொடுஉணர்வு என்கின்ற வார்த்தை பல்வேறு சூழல்களில் பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக கலைகளின் வரலாற்றில் கட்டிடக்கலைகளில் பார்வையின் கோணத்தில் மனநிலையில் பொருளியலில் மற்றும் மனிதவள மேம்பாட்டில் ஆனால் இப்போது நாம் அதிகமான பலதுறை ஆராய்ச்சிகள் எவ்வாறு தொழில்நுட்பங்கள் தொடுதல் கலையின் பல்வேறு கோணங்களை பார்க்க வழிவகுக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே தொடு உணர்வை அவர் 3 துணைபிரிவுகளாக பிரிக்கிறார் ஹ்யூமன் ஹாப்டிக்ஸ் Human Haptics மிஷின்ஹாப்டிக்ஸ் Machine Haptics and கம்ப்யூட்டர் ஹாப்டிக்ஸ்Computer Haptics நாம் கடந்த இரு தொகுப்புகளில் மனிதனின் தொடுஉணர்வுகள் பற்றி கலந்துரையாடினோம் மனிதனுடைய உணரக்கூடிய ஆற்றல் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் எவ்வாறு உணரவைக்கிறது மிஷின்ஹாப்டிக்ஸ் என்பது மிஷின்களை வடிவமைத்தல் அல்லது பயன்படுத்தி மனித தொடுதலை மெஷினைக் கொண்டு ஈடு செய்தல் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் என்பது இந்த வகையான செயல்பாடுகள் ஆகும் அடுத்தாற்போல் நமக்கு கம்ப்யூட்டர் ஹாப்டிக்ஸ்Computer Hapticsஇன்று உள்ளது இது அல்கோரிதத்தை அடிப்படையாகக் கொண்டு சாஃப்ட்வேரை தொடர்புபடுத்தி மெய்நிகர் பொருளை தொடுவதற்கும் உணர்வதற்கும் உருவாக்கப்படுகிறது ஆகையால் இந்த கலந்துரையாடல் தொழில் சார் சூழலிலும் நம்முடைய சுய வாழ்விலும் ஹாப்டிக்ஸ் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது கலாச்சார மாறுபாடுகள் இதன் விளக்கங்களில் காணப்படுவதோடு இன்னும் பல விஷயங்களும் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் காணப்படுகின்றது நம்முடைய அடுத்து தொகுப்பில் கினேசிக்ஸ் எவ்வாறு சொல்லிலா பரிமாற்றத்தில் தற்சார்புடைய பகுதியாக இருக்கிறது என்பதை பார்க்கப் போகிறோம்